வணக்கம் கடந்த சில அமர்வுகளில் விளிம்பு செலவு CVP BEP மற்றும் அதன் பயன்பாடுகள் பற்றி விவாதிக்கிறோம் அடுத்த ஆண்டு அல்லது அடுத்த கால அறிக்கையின் கணிப்புகளுக்கான விண்ணப்பங்களைப் பற்றி விவாதித்த ஒரு வழக்கையும் நாம் கண்டோம் அதே வகை வழக்குகளுடன் இந்த வகுப்பை தொடருவோம் இது திவ்யா ஆஷாதி லிமிடெட்டின் ஒரு வழக்கு ஆகும் அவை இரண்டு பொருள் வரிசைகளை உள்ளன அவை P மற்றும் Q ஆகும் மேலே குறிப்பிட்டுள்ள ஸ்லைடில் P மற்றும் Q பொருள் தொடர்பான வருமானம் மற்றும் செலவு தொடர்புடைய வரி உட்பட அனைத்து தகவல்களையும் நம்மால் அறிய முடிகிறது அவை உண்மையில் அந்த திவ்யா ஆஷாதி குழுவின் கீழ் P மற்றும் Q ஆகிய இரண்டு துணை நிறுவனங்களாகும் இப்போது எந்த தரவுகளும் கிடைக்கின்றன என்பது குறித்து நீங்கள் கணிப்புகளை உருவாக்க வேண்டும் உங்களிடம் பிரிண்ட் அவுட் தாளில் உள்ளன இந்த வழக்கு குறித்து ஆராய முற்படுங்கள் எனவே இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் அதாவது P மற்றும் Q வின் விற்பனை டர்னோவர் பிற வருமானம் மூலப்பொருள் மின்சாரம் எரிபொருள் பணியாளர் செலவுகள் விற்பனை வட்டி தேய்மானம் வரி மாறி உறுப்புகளின் சதவீதம் ஆகியவை கிடைத்துள்ளன எனவே மூலப்பொருள் இரண்டு நிகழ்வுகளிலும் 100 சதவிகிதம் மாறக்கூடியது சக்தி ஆனது P க்கு 80 சதவிகிதம் மற்றும் Q க்கு 60 சதவிகிதமாக உள்ளது இப்போது வரவிருக்கும் காலத்திற்கு விற்பனை அலகுகள் 10 சதவீதம் விற்பனை விலை 12 சதவீதம் RM செலவு 7 சதவீதம் மற்றும் பிற இயக்க செலவு 10 சதவீதம் அதிகரிக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இது 19 20க்கான தகவல் இதன் அடிப்படையில் நாம் அடுத்த ஆண்டுக்கான அதாவது 20 21 ஆம் ஆண்டிற்கான கணக்கீடு செய்ய வேண்டும் தேய்மானம் வட்டி மற்றும் பிற வருமானம் மாறாது என்று சில அனுமானங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன இந்த தரவுகளின் செலவு மற்றும் மேலாண்மை கணக்கியலுடன் எந்த தொடர்பும் ஏற்படுத்தப்படவில்லை எனவே பொதுவாக நாங்கள் அந்த கணிப்புகளை இங்கு எடுத்துக்கொள்வதில்லை அவை ஒரே மாதிரியானவை என்றும் வரி விகிதங்களும் மாறப்போவதில்லை என்றும் கருதுவோம் இந்த தகவலுடன் நாம் கணிப்புகளை உருவாக்க வேண்டும் எனவே நாம் இப்போது எப்படி முன்னேறுவோம் உங்களில் பெரும்பாலோர் அதை சரியாக யூகிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் முதலில் நாம் ஒவ்வொரு செலவையும் மாறிப் பிரித்து அதை உறுதிப்படுத்த வேண்டும் Variability சதவீதம் வழங்கப்பட்டுள்ளது எனவே ஒவ்வொரு செலவையும் மாறி பகுதியாக பிரிக்கவும் பின்னர் மாறி பகுதி அலகுகளின் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றத்துடன் மாறும் மேலும் உறுதிப்படுத்தப்பட்ட பகுதியானது எப்போதும் மாறாமல் இருக்கும் என்று நாம் கூற முடியாது ஆனால் அலகுகளில் மாற்றம் இருப்பதால் அது மாறாது மேலும் விலைகள் அல்லது செலவுகள் ஏற்படும் மாற்றத்தின் காரணமாக அது மாறுபடலாம் எனவே உங்கள் குறிப்புக்காக இது ஒரு திட்டமிடப்பட்ட கூற்று இங்கு மூலப்பொருள் முழு மாறி ஆக உள்ளது மேலும் இங்கு இரண்டு காலம் கிடையாது இரண்டு நெடுவரிசை மற்றும் வரிசைகள் உள்ளன இங்கு மின்சாரம் மற்றும் எரிபொருளை இரண்டு வரிசைகள் ஆக பிரித்துள்ளோம் மேலும் பணியாளர் செலவுகளையும் ஒன்று மாறி பகுதியாகவும் மற்றொன்று நிலையான பகுதியாகவும் பிரித்துள்ளோம் இப்போது நமக்கு தேவையான நடப்பு ஆண்டுக்கான பிரேக்கப்பை அடுத்த ஆண்டுக்கான கணிப்புகளை நாம் உருவாக்க முடியும் எனவே எனவே அதற்கான முயற்சிகளை எடுப்போம் எனவே எல்லா புள்ளிவிவரங்களையும் மேலே குறிப்பிட்டது போல் நான் நகல் எடுத்து உள்ளேன் மாறி உட்கூறு செலவுகள் ஆனது மேலே கொடுக்க அவை முறையே 100 80 60 மற்றும் 75 சதவீதமாகும் எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சி விகிதங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன இப்போது நாங்கள் கணிப்புகளை உருவாக்குகிறோம் அதாவது அடுத்த ஆண்டு விற்பனை என்னவாக இருக்கும் எனவே அடுத்த ஆண்டு விற்பனையை கணக்கிடுவதற்கு தற்போதைய விற்பனையை எடுத்துக்கொள்வோம் பின்னர் மாற்றங்களைப் பார்ப்போம் இப்போது விற்பனை அலகுகள் மற்றும் விற்பனை விலைகள் இரண்டும் மாறிக்கொண்டே இருக்கின்றன எனவே விற்பனை அலகுகளின் தாக்கத்தை கொடுங்கள் விற்பனை அலகுகள் 10 சதவீதம் அதிகரித்து வருகின்றன எனவே அசல் விற்பனையை 1 1 ஆல் பெருக்கலாம் மற்றும் விற்பனை விலைகள் 8 சதவீதம் அதிகரித்து வருகின்றன எனவே அதைப்போன்று ஒவ்வொன்றையும் 1 08 ஆல் பெருக்கிக் கொள்ளுங்கள் எனவே முதல் நிறுவனமான P க்கு இந்த எண்ணிக்கை 2314 ஆக உள்ளது எனவே B 6 கணக்கிடும் முறையை கவனிக்கவும் B 6 என்பது அசல் விற்பனையைக் குறிக்கிறது B 6 என்பது இங்கு ஆக 1878 உள்ளது ஒருவேளை நீங்கள் அதை எழுதலாம் அல்லது முதல் தடவையாக நீங்கள் 1878 ஐ 1 1 மற்றும் 1 2 ஆல் பெருக்கினால் 10 சதவீதம் விற்பனை அதிகரிக்கும் மற்றும் விற்பனை விலையில் 12 சதவீதம் அதிகரிப்பு என்று கூறுகிறது எனவே நீங்கள் இங்கே 10 சதவீதம் விற்பனை அதிகரித்து காணப்படுவதையும் 12 சதவீதம் விலை அதிகரிப்பு காணப்படுவதையும் பார்க்க முடியும் இப்போது இது மிகவும் முக்கியமானது நீங்கள் இதைக் குறிப்பிட்டுள்ளீர்கள் இப்போது மூலப்பொருள் 1412 ஆக இருக்கிறது நீங்கள் மூலப்பொருள் முற்றிலும் மாறக்கூடிய பொருளாக இருப்பதைக் காணலாம் எனவே இது செயல்பாட்டு மட்டத்துடன் மாறுகிறது கடந்த ஆண்டின் எண்ணிக்கை 1 1 ஆக 1 07 ஆக உயர்ந்துள்ளது ஏனெனில் மூலப்பொருட்களின் விலை 7 சதவீதம் அதிகரித்து வருவதால் நீங்கள் 1 07ஐ பெறுகிறீர்கள் மாறி ஆனது இரண்டு காரணங்களால் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது ஒன்று விற்பனை அலகுகளில் 10 சதவீதம் மாற்றம் இருப்பதால் மூலப்பொருட்களின் விலை 1 1 லிருந்து 1 07 ஆக மாறி இருக்கிறது இப்போது மின்சாரம் மற்றும் எரிபொருள் என்று வரும்போது நீங்கள் 2 விஷயங்களைச் செய்ய வேண்டும் முதலில் கடந்த ஆண்டின் மின்சாரம் மற்றும் எரிபொருள் செலவில் மாறுபாட்டின் சதவீதத்தைப் பயன்படுத்துங்கள் 80 சதவிகிதம் ஒரு மாறி உறுப்பு என்பதை நீங்கள் காணலாம் மற்றும் மாறி உறுப்புக்கு இரண்டு மாற்றங்கள் இருக்கும் அலகுகளில் மாற்றம் 1 1 மற்றும் மீண்டும் 1 1 ஏனெனில் மின்சாரம் உள்ளிட்ட பிற இயக்க செலவுகள் 10 சதவீதம் அதிகரித்துள்ளது எப்படி அது முடிந்தது என்று பார்ப்போம் எனவே B 10 B 20 ஆக எவ்வாறு மாறியுள்ளது என்பதை நீங்கள் கவனிக்கலாம் B 20 என்பது கடந்த ஆண்டின் வேறுபாடாகும் கடந்த எண்ணிக்கை 80 சதவீதமாக அதாவது ஆண்டின் அலகுகள் மாறுவதால் 1 1 மாறுகிறது மீண்டும் செலவுகள் மாறுவதால் 1 1 மாறுகிறது இப்போது நிலையான செலவுகளைப் பார்ப்போம் B 10 என்பது கடந்த ஆண்டு நிலையான செலவு ஆக இருந்தது கடந்த எண்ணிக்கையுடன் 1 0 மற்றும் ஆண்டின் 0 2ஐ பெருக்கவும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களின்படி 80 சதவீதம் மாறக்கூடிய செலவுகளாக உள்ளது அதாவது 20 சதவிகிதம் நிலையான செலவுகளாக இருக்கிறது ஆனால் இயக்க செலவில் மாற்றம் இருப்பதால் அது 10 சதவிகிதம் மாறும் எனவே கடந்த ஆண்டு எண்ணிக்கையுடன் 1 0 மற்றும் 0 2ஐ பெருக்கவும் எனவே இதை கணக்கிட்ட பின் மற்ற பொருட்களுக்கும் இதே முறையை நாம் கடைபிடிக்க முடியும் இப்போது பணியாளர் செலவு மாறி பகுதியைப் பார்ப்போம் இப்போது நாம் B 11 XB 21 X 1 1 X 1 1 ஆக அதிகரிக்கவும் B 11 என்பது கடந்த ஆண்டின் செலவைக் குறிக்கிறது இது 150 XB 21 ஆகும் அதாவது 60 சதவீதமாக இருக்கிறது ஆக 150X60 சதவீதம் என்பது கடந்த ஆண்டு பணியாளர் செலவின் மாறி பங்கு இப்போது அலகுகளின் 10 சதவீத மாற்றம் காரணமாக மாறி பகுதி மாறும் எனவே 1 1 என்பது மீண்டும் 10 சதவிகிதம் மாற்றத்தின் காரணமாக மாறும் எனவே 1 1 X 1 1 ஆக 109 எப்படி கிடைத்தது என்பதை நீங்கள் அறிவீர்களா இப்போது நிலையானதாக இருக்கும் முதலில் நாம் B 11 ஐ எடுத்துக்கொள்வோம் அது கடந்த ஆண்டின் எண்ணிக்கை 0 4 ஆக இருக்கும் ஏனெனில் 60 சதவீதம் மாறக்கூடியது 40 சதவீதம் அதாவது நிலையானதாக இருக்கும் அலகுகள் மாற்றப்படுவதால் இந்த நிலையான பகுதி மாறாது ஆனால் இயக்க செலவினங்களின் மாற்றத்தால் இது மாறும் அதனால்தான் B 11 ஐ 0 4 X 1 1 ஆகப் பெறுகிறது இப்போது இது மிகவும் எளிமையானது 111க்கு நாம் விற்பனைசெய்யப் போகிறோம் எனவே B 12 X 0 75 ஏனெனில் 75 சதவீதம் என்பது B 12 X 0 75 X 1 75 X 1 1 X 1 1 ஆக கிடைத்தது ஏனெனில் இது மாறக்கூடியது இது அலகுகள் மற்றும் இயக்க செலவுகளால் மாறும் இப்போது நிலையான செலவுகளில் B12 X 0 25 நிலையான பகுதி X 1 1 ஆக கிடைத்தது மற்ற இயக்க செலவுகளில் மாற்றம் உள்ள அலகுகளால் எந்த மாற்றமும் ஏற்படாது எல்லா பொருட்களுக்கும் நீங்கள் கணக்கிட முடியும் என்று தயாரிப்பு இப்போது அதே வழியில் நாங்கள் மற்ற அல்லது Q நிறுவனத்திற்கு செல்வோம் இப்போது நீங்கள் அதை வேகமாக C 6ற்கு செய்ய முடியும் என்று நினைக்கிறேன் இது கடந்த ஆண்டு விற்பனை X 1 1 X 1 12 ஆக இருக்கும் ஏனெனில் விற்பனை விலை 12 சதவீதம் உயர்வு விற்பனை அலகுகள் காரணமாக 10 சதவீதம் உயர்வு இது முற்றிலும் மாறுபடும் எனவே நாம் நேரடியாக கணக்கிட முடியும் RM செலவு மிகவும் எளிமையானது மூலப்பொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்பட்டதால் கடந்த ஆண்டு RM செலவு X 1 1 X அலகுகள் 1 07 ஆகக் காண்க இப்போது மின்சாரம் மற்றும் எரிபொருள் ஆகியவற்றிற்கும் நீங்கள் இதனை கணக்கிட முடியும் இந்த புள்ளிவிவரங்கள் 167 என்ற நிலையான செலவினங்கள் மட்டும் மாறுபடும் இரண்டு காரணிகளால் மாறி மாறும் அவை அலகுகளின் மாற்றம் மற்றும் செலவுகளின் மாற்றம் அடுத்ததாக பணியாளர் செலவு பணியாளர் செலவு மாறுபாடு 30 சதவீதம் என்பது நமக்குத் தெரியும் இது மாறக்கூடிய ஒன்றாகும் எனவே மொத்த செலவு X 30 சதவீதம் X 1 1 ஆக மாற்றங்களை கணக்கிட வேண்டும் நிலையானதாக நாம் ஒரு காரணியை கணக்கில் எடுத்துக்கொள்வோம் மொத்த செலவு 70 சதவீதமாக உள்ளது 70 சதவீதம் X 1 1 ஆக கணக்கிடலாம் விற்பனை மாறக்கூடியது எனவே இரண்டு காரணிகள் உள்ளன 1 1 என இரண்டு முறை கணக்கிட வேண்டும் மேலும் நிலையான செலவு என்பது நேரடியாக வரக்கூடிய செலவாகும் அதை 1 1ஆல் எளிதாகக் கணக்கிட முடியும் இப்போது B க்கான வருமான அறிக்கையை முடிப்போம் இப்போது நீங்கள் இங்கே கவனிக்கக்கூடிய அனைத்து செலவுகளையும் நாங்கள் அறிவோம் ஏனெனில் அவை நம்மை பிரேக்ஈவென் பாயிண்டிற்கு செல்லும்படி கேட்கவில்லை நாம் இங்கு VC மற்றும் FC யின் மொத்த தொகையை தனித்தனியாக எடுக்கவில்லை ஆனால் ஒவ்வொரு கூறுகளுக்கும் நாங்கள் VC மற்றும் FC என குறிப்பிட்டுள்ளோம் அவை நிலையான செலவுகள் மற்றும் மாறக்கூடிய செலவுகள் என பிரிக்கும் போது மாறிக்கொண்டே இருக்கும் இப்போது இயக்க பண இலாபத்தை 292 ஆகக் கணக்கிடுவோம் B 37 மைனஸ் B 49ஐ எடுத்துக்கொள்கிறோம் 49 என்பது மொத்த செலவாகும் நிலையான செலவு மற்றும் மாறக்கூடிய செலவினம் என பிரிக்கப்படாத மொத்த செலவு நாம் தொகையை எடுத்துக்கொள்கிறோம் இப்போது நாம் மொத்த செலவை 2021 ஆக எடுத்துக் கொள்ளலாம் 2314 கழித்தல் 2021 எனவே நீங்கள் இயக்க பண இலாபத்தை 292 என பெறுகிறீர்கள் நாங்கள் அதை பண லாபம் என்று அழைக்கிறோம் ஏனெனில் நாங்கள் தேய்மானத்தை கருத்தில் கொள்ளவில்லை நாம் மற்ற வருமானத்தை கருதவில்லை நீங்கள் மேலே சென்றால் தேய்மானம் வட்டி மற்றும் பிற வருமானம் மாறாது என்ற தெளிவான அனுமானம் இருக்கும் எனவே இப்போது கடந்த ஆண்டைப் போலவே தேய்மானம் வசூலிக்கவும் இப்போது உங்களுக்கு இயக்க லாபம் 256 ஆகும் மற்ற வருமானத்தை 41 ஆக எடுத்துக் கொள்ளுங்கள் குறைந்த வட்டி 26 வரிக்கு முந்தைய லாபம் 271 இது கடந்த ஆண்டை ஒப்பிடுவது எப்படி கடந்த ஆண்டு வரிக்கு முந்தைய லாபம் கொடுக்கப்படவில்லை ஆனால் புரிந்து கொள்வதற்காக அதை நாம் கணக்கிட முடியும் எப்படியிருந்தாலும் அதை பின்னர் நாம் கணக்கிட வேண்டும் இப்போது கடந்த ஆண்டு வரி 41 நான் இங்கு எவ்வளவு வரி வசூலிக்க வேண்டும் வரி விகிதங்கள் மாறவில்லை என்று அவர்கள் கூறியதைப் பாருங்கள் ஆனால் வரி விகிதம் எவ்வளவு வரி விகிதம் எங்கு வழங்கப்படுகிறது என்பது யாருக்கு தெரியும் அது கொடுக்கப்படவில்லை ஆனால் அவர்கள் நேரடியாக எங்களுக்கு வரி கொடுத்துள்ளனர் எனவே வரி விகிதத்தை நாம் கணக்கிட வேண்டியிருக்கும் அதற்கு முதலில் நாம் கடந்த ஆண்டின் லாபத்தை கணக்கிட வேண்டும் மேலும் அந்த 41 சதவீத வரி வசூலிக்கப்படுகிறது எனவே கடந்த ஆண்டின் லாபத்தை முதலில் கணக்கிடுங்கள் லாபத்தின் அடிப்படையில் வரிகளின் அபராதம் கணக்கிட முடியும் எனவே நாம் என்ன செய்வோம் முதலாவதாக அனைத்து செலவினங்களின் மொத்தத்தையும் வருமானத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது கடந்த ஆண்டிற்கான வரியை கழித்து மொத்த வருமானத்தையும் மற்றும் செலவினங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அவை உங்களுக்கு PBTயைக் கொடுக்கும் மேலும் இந்த வரி 41 அடிப்படையில் தரவைப் பயன்படுத்தி நாம் வரி விகிதம் அறிவோம் எனவே கடந்த ஆண்டு செலவினத்தின் அடிப்படையில் 41 தவிர மற்ற அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் 41 ஒரு வரி என்பதால் அது ஒரு செலவு அல்ல இப்போது நாம் மொத்தமாக நினைவில் வைத்தால் இது B 9 முதல் B 14 வரை உங்களுக்கு 1779 கிடைக்கும் இப்போது எவ்வளவு வருமானம் அதாவது 1919 கிடைக்கும் மொத்த விற்பனை மற்றும் பிற வருமானம் ஆகியவற்றை கூட்டினால் இந்த தொகை கிடைக்கும் எனவே வரி செலுத்துவதற்கு முன் கிடைத்த லாபம் 140 41 என்பது நிறுவன வரி பிடித்தம் ஆக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 41 என்பது 140ன் சதவீதத்தில் கணிக்க B 70 இல் B15n சூத்திரத்தை நீங்கள் காணலாம் அது 40 க்கு 41 ஆகும் நீங்கள் 0 29 அல்லது 30 சதவிகிதத்திற்கு அருகில் இருப்பீர்கள் இந்த வரி வீதமானது நிறுவனத்தின் கடந்த ஆண்டின் வரி விகிதம் ஆகும் இந்த வரி விகிதம் மாறாது இப்போது 271 ஆக இருக்கும் புதிய இலாபத்திற்கும் அதே வரி விகிதத்தைப் பயன்படுத்துங்கள் வரி 79 ஆக இருக்கும் இங்குள்ள லாபத்தை கணக்கிடும்போது கடந்த ஆண்டைப் போலவே ஏறக்குறைய 140 ஆக இருக்கும் நடப்பு இலாபம் இருமடங்கை விட குறைவாக 271 ஆக அதிகரித்துள்ளது வரியும் இரட்டிப்பாகியுள்ளது மற்றும் வரிக்குப் பின் லாபம் 192 கடந்த ஆண்டு வரி கடந்த ஆண்டு எவ்வளவு வரிக்கு பிறகு இலாபம் எவ்வளவு வரி 41வைத்து இங்கே கணக்கீடு செய்க எனவே வரிக்குப் பிறகு அந்த இலாபம் கேட்கப்படவில்லை ஆனால் நம் சொந்த தகவல்களுக்கு இது கடந்த ஆண்டு 99 ஆகும் இப்போது நீங்கள் 192 என்று சொல்லலாம் எனவே வரிக்குப் பிறகு இலாபத்தை இரட்டிப்பாக்குகிறது Q என்ற நிறுவனத்திற்கு நீங்கள் அதை கணக்கிடுங்கள் எந்த நிறுவனத்தின் லாபம் அதிகரிக்கும் BIN லாபம் அதிகரிக்கும் அல்லது கியூவின் இலாபம் அதிகரிக்கும் அதை கணக்கிடுங்கள் உங்களுக்கு விற்பனையான விலை மற்றும் விற்பனையானது இரு நிறுவனங்களுக்கும் ஒரே விகிதத்தில் மாறுகிறது மாற்றத்தின் எதிர்பார்ப்பு இரு நிறுவனத்திற்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் எந்த யூகத்தை நீங்கள் செய்ய முடியுமா எனவே Q க்கும் இலாபம் அதே விகிதத்தில் மாறும் அல்லது Q அதிக லாபம் அல்லது குறைந்த லாபம் தரும் நீங்கள் சற்று யோசிக்க முடியுமா உங்களில் சிலருக்கு இது கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இவற்றைப் பாருங்கள் என்று சொல்வதற்கு முன் நான் உங்களுக்கு ஒரு குறிப்பைக் கொடுப்பேன் B அதிக மாறுபாட்டைக் கொண்டுள்ளது Q க்கு குறைந்த மாறுபாடு உள்ளது எனவே Q இன் செலவுகள் நிலையான செலவுகளின் அதிக பகுதியைக் கொண்டிருக்கின்றன குறைந்த மாறுபாடு என்பது நிலையான செலவின் அதிக பகுதியைக் குறிக்கிறது இப்போது விற்பனை 10 சதவீதம் அதிகரித்து வருகிறது எனவே Q இன் லாபம் P ஐ விட அதிகமாகவோ அல்லது P ஐ விடக் குறைவாகவோ அதிகரிக்கும் Q இன் இலாபங்கள் அதிகரிக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏனெனில் அவை நிலையான செலவினங்களின் பெரிய பகுதியைக் கொண்டுள்ளன நிலையான செலவுகள் ஈடுகட்டப்பட்டவுடன் அவை இலாபங்களைப் பெறுகின்றன என்பதை நாம் சரிபார்க்கிறோம் இப்போது மொத்த செலவினங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் 1829 EBIDTAவைப் பெறுவீர்கள் அல்லது இயக்க பண லாபம் 323 ஆகும் இது தேய்மானம் மற்ற வருமானம் மற்றும் வட்டி போன்றவற்றை உள்ளடக்கியது PBT எவ்வளவு என்பதை கணக்கிட வேண்டும் தற்போது இந்த வரியானது 153 ஆகும் நீங்கள் முதலில் வரி விகிதத்தை கணக்கிட வேண்டும் ஆக மொத்த செலவுகள் 1743 ஆகும் இரண்டு புள்ளிவிவரங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை மொத்த வருமானம் 1750 PBT 7 வரி விகிதம் 0 14 ஆகும் கடந்த ஆண்டு நீங்கள் மேலே சென்றால் வரி 1 ஆக இருந்தது 1 ஆக இருந்தால் PBT 7 ஆக இருக்கும் பட்சத்தில் அது 0 41 சதவீதம் ஆகும் வரிக்குப் பின் எவ்வளவு லாபம் கிடைக்கும் இது 6 ஆக இருக்கும் இது நடப்பு ஆண்டில் கடந்த ஆண்டிற்கானது தயவுசெய்து அதே வரி விகிதத்தை அதாவது 14 சதவீதத்தைப் பயன்படுத்துங்கள் எனவே உங்கள் வரி 22 மற்றும் வரிக்குப் பின் லாபம் 131 ஆகும் ஆகவே எந்த நிறுவனம் அதிக முன்னேற்றத்தைக் காட்டியுள்ளது இங்கு Q கனிசமான முன்னேற்றத்தைக் காட்டியுள்ளது கடந்த ஆண்டு Q இன் லாபம் தெளிவுக்காக வெறும் 6 ஆக இருந்தது இதை நான் எழுதுவேன் நீங்கள் அதைப் பெறுகிறீர்களா எனவே P க்காக PAT 99 ஆக இருந்தது மேலும் அது 192 ஆக உயர்ந்துள்ளது இது கிட்டத்தட்ட இரட்டிப்பாகும் என்று நாம் மகிழ்ச்சியடைகிறோம் ஆனால் Q க்கு இது 6 மட்டுமே 6 இல் 131 ஆகிவிட்டது அது எத்தனை மடங்கு அதிகரித்துள்ளது கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகரித்துள்ளது எனவே Q க்கு கனிசமான அதிகரிப்பு உள்ளது நாம் திட்டத்தை முடித்துவிட்டோம் நீங்கள் இந்த செயல்முறையை புரிந்து கொண்டீர்கள் என்று ஏற்கனவே உள்ளது நாம் இனி சற்று மாற்றங்களைச் செய்வோம் நீங்கள் கணக்கு தாளுக்கு சென்றால் விற்பனை அலகு மாற்றம் 10 சதவீதமாக இருந்தது விற்பனை அலகு மாற்றம் 20 சதவீதம் அல்லது இரு நிறுவனங்களுக்கும் 40 என சதவீதம் ஒரே மாதிரியாக இருந்தால் என்ன நடக்கும் 20 20 அல்லது 40 40 ஆக இருக்கும் மேலும் விற்பனை அதிகரிக்கும் போது அதிக குவாண்டம் உண்மையில் Q அதிக லாபம் ஈட்டும் அல்லது P அதிக லாபகரமானதாக மாறும் Q க்கு variability குறைவாக இருப்பதால் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் அதாவது அவற்றின் நிலையான செலவுகள் அதிகம் அவை தானியங்கி நிறுவனம் அவை தொழில்நுட்ப உந்துதல் கொண்ட நிறுவனம் எனவே அதிக அளவு விற்பனை இருப்பதால் அவர்களின் இலாபங்கள் அதிகரிக்கும் கணக்கீடுகளை நான் உங்களுக்குக் கூறுகிறேன் அதை நீங்களே கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அது உங்களுக்கு அதிக பயிற்சி அளிக்கும் ஆனால் இப்போது நேரம் குறைவாக இருப்பதால் நாம் நேரடியாக பதிலுக்கு செல்வோம் நான் இப்போது இதைக் காண்பித்தால் விற்பனையின் கடைசி நேரத்தைப் போலவே நான் எப்படிச் செய்தேன் என்பதைக் கவனியுங்கள் இது 1 2 ஆக இருந்து 1 12 ஆக மாறியுள்ளது ஏனெனில் 20 சதவிகிதம் அதிகரிப்பு மற்றும் விலை காரணமாக 12 சதவிகிதம் அதிகரிப்பு மூலப்பொருள் 1 2 ஆக இருந்து 1 07 மாறியுள்ளது 2 ஆக இருப்பதால் யூனிட்டுகளில் 20 சதவீதம் அதிகரிப்பு மற்றும் RM செலவில் 7 சதவீதம் அதிகரித்துள்ளது மாறி செலவுகளைப் பொருத்தவரை அனைத்து நிலையான செலவுகளுக்கும் எவ்வாறு கணக்கிடுகிறோமோ அப்படி கணக்கிட வேண்டும் மேலும் மின்சாரச் செலவு 10 சதவீதம் அதிகரிக்கும் என்று சொல்லலாம் எனவே நிலையான செலவுகளின் புள்ளிவிவரங்கள் ஒன்று மாறி செலவின் புள்ளிவிவரங்கள் கடைசியாக 10 சதவிகிதம் அதிகரித்துள்ளது இப்போது அவை 20 சதவிகிதம் அதிகரித்துள்ளது நீங்கள் கீழே சென்றால் இப்போது P இன் லாபம் 221 ஆக உயர்ந்துள்ளது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் ஆனால் Q இன் லாபம் அதிகரித்துள்ளது ஆக 191 ஆகும் இது P இன் இலாபத்துடன் நெருக்கமாகிவிட்டது ஆனால் P ஆனது Q ஐ விட அதிக லாபம் ஈட்டுகிறது இப்போது 40 சதவீதம் அதிகரித்தால் என்ன நடக்கும் என்று முயற்சிப்போம் நாம் ஏற்கனவே பயன்படுத்திய அதே முறை 1 4 ஆக இருந்து 1 12 ஆக பயன்படுத்தப்பட்டது எனவே இது கடந்த ஆண்டை விட 40 சதவீத அதிகரிப்பு ஆகும் இப்போது நீங்கள் நிச்சயமாக வருவீர்கள் Q இன் லாபம் 311 ஆக உள்ளது இது Pயை விட அதிகமாக உள்ளது நீங்கள் நமது பிரேக்ஈவன் பாய்ண்ட் படத்தை நினைவில் வைத்திருந்தால் இலாபப் பகுதி அதிகரித்து வருவதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் நிலையான செலவுகளை நீங்கள் மீட்டெடுத்துள்ளதால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை பிரேக்ஈவன் புள்ளி கிடைத்த பிறகு உங்கள் லாபம் மேலும் அதிகரிக்கும் Q இன் PV விகிதம் அதிகமாக இருந்தால் P மற்றும் Qவுக்கான PV விகிதத்தையும் கணக்கிடுங்கள் எனவே நான் என்ன சொல்ல முயற்சிக்கிறேன் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் P க்கு குறைந்த PV விகிதம் உள்ளது ஏனெனில் அவை அதிக மாறி செலவைக் கொண்டுள்ளன Q அதிக PV விகிதத்தைக் கொண்டுள்ளது எனவே அதன் லாபம் வேகமாக அதிகரித்து வருகிறது கடந்த ஆண்டு P இன் லாபம் அதிகமாக இருந்ததால் விற்பனை அதிகரித்து வருவதை நீங்கள் காணலாம் ஆனால் மிக அதிக விகிதத்தில் அல்ல மேலும் Q இன் லாபம் அதிகரித்து வருகிறது உங்களில் சிலர் பங்கு சந்தை ஆர்வம் கொண்டவர் என்றால் Q ஒரு மிக சுவாரசியமான நிறுவனம் ஆனால் இலாபம் மிகக் குறைவு என்று உணர்வார்கள் மேலும் விற்பனை சிறிது அதிகரித்தால் அது லாபகரமானதாக மாறும் எனவே உண்மையில் பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்ய விரும்புவோர் அத்தகைய நிறுவனங்களைத் தேடுகிறார்கள் எனவே நாம் கற்றுக்கொண்ட செலவின் பகுப்பாய்வு அந்த நிறுவனத்தால் பயன்படுத்தக்கூடிய திட்டங்களை உருவாக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இது சொந்த வேலைக்காக முதலீட்டாளர்களால் பயன்படுத்தப்படலாம் அவை மாறுபாட்டின் சதவீதத்தை தீர்மானிக்க முடிகிறது வங்கியாளர்களைப் போன்ற பிற பங்குதாரர்களால் இதைப் பயன்படுத்தலாம் அவர்கள் திட்டமிடப்பட்ட லாபத்தில் ஆர்வமாக உள்ளனர் எனவே கணிப்புகளை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதை அறியலாம் எனவே ஒரு நல்ல கற்றல் வழக்கு இது உங்களுக்கு உண்மை எனவே இதன் மூலம் இந்தப் பகுதியை முடிக்கலாம் நன்றி